இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் கட்டமைப்பு வடிவமைப்பு பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம் கட்டமைப்பு வடிவமைப்பின் சில அடிப்படை அம்சங்களை நாம் விவாதித்தோம் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வின் முடிவான டி எஃப் டி மாடல் நாம் எழுதுகிறோம் கடந்த விரிவுரையின் இறுதியில் எது நல்ல கட்டமைப்பு வடிவமைப்பு என்பதைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம் நல்ல வடிவமைப்பு என்பது லேயர் கொள்கையை மீறுவது வடிவமைப்பை புரிந்து கொள்வதைக் கடினமாக்கும் மற்றும் பிழைகளை திருத்துவதும் கடினமாக இருக்கும் நல்ல கட்டமைப்பு வடிவமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதைப் பார்ப்போம் கட்டமைப்பு வடிவமைப்பு முறையை உபயோகிக்கும்போது படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல ஒரு வகை அமைப்பை நாம் கொண்டு வருகிறோம் இதில் நல்ல அடுக்கான அமைப்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கு வெவ்வேறு மாடியூல்கள் ஆகும்

இந்த வரைபடத்தில் ஒரு மோசமான வடிவமைப்புக்கான உதாரணம் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த வடிவமைப்பில் சில அடுக்கான நிலைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் பின்னோக்கி செல்லக்கூடிய அம்புக் குறிகளை கொண்டுள்ளது அது அப்ஸ்டிரேக்சன் அமைப்பைக் கொண்டிருந்தாலும் அடுக்கான நிலைகள் இல்லாமல் இருப்பது மற்றும் பின்னோக்கிய அம்புக்குறியை கொண்டிருப்பது ஆகவே அடுக்கான நிலைகள் இல்லாமல் இருந்தாலோ அல்லது பின்னோக்கிய அம்புக்குறி இருந்தாலோ அது மோசமான வடிவமைப்பு என அழைக்கப்படுகிறது அல்லது கருதப்படுகிறது ஸ்ட்ரக்சர் சார்ட்டைவை முதலில் அழைக்கிறதா என்பது நமக்குத் தெரியாது எனவே இந்தத் தகவலும் இங்கு குறிப்பிடப்படவில்லை நம் விவாதத்தை முடித்துக் கொள்வதற்கு ஃப்லோ சார்ட்டில் மற்றும் பல உள்ளன என்பது நமக்குத் தெரியும் என்ன மாடியூல்கள் ஒடுக்கப்பட்டிருக்கும் டி எஃப் டி உருவாக்குவது ஒரு முறைப்படியான செயல்முறையாகும்

டிரான்ஸ்பார்ம் அனாலிசிஸ் உபயோகிக்கலாமா என்பதை நம்மால் கண்டறிய முடியுமா

அடுத்த சில நிமிடங்களில் இந்த அனைத்து சிக்கல்களைப் பற்றியும் நாம் பேசப் போகிறோம் முதலில் டிரான்ஸ்பார்ம் அனாலிசிஸைப் உருவாக்கலாம்

இரண்டாவது பகுதி செயல்முறைப் பகுதி இது உள்ளீட்டுத் தரவு மற்றும் பிறகு தரவு உறுப்புகளில் செய்யப்படுகின்ற செயல்முறையைக் குறிப்பிடுகிறது இறுதியாக வெளியீட்டுப் பகுதி இது அட்டவணை அல்லது மரம் அல்லது மற்றும் பிற லாஜிக்கல் ஆகியவற்றை மேற்கொள்கிறது மீதமுள்ள செயல்முறைகள் மையச் செயலாக்கங்கள் எனவே டி எஃப் டி ன் மையச் செயலாக்கப் பகுதி ஆகியவற்றைக் கண்டறிய வேண்டும் நமக்குக் கொடுக்கப்பட்டுள்ள டி எஃப் டி மாடல் ஆனது தரவை மற்றொரு செயல்முறையில் இருந்து எடுக்கலாம் அல்லது பயனாளரிடமிருந்து எடுக்கலாம் இது உள்ளீட்டுப் பகுதி அல்லது உட்செலுத்தும் பகுதி என்பதை நம்மால் சுலபமாகக் கண்டறிய முடியும் டிஸ்பிளே போர்டு மீதமுள்ள அனைத்துப் பகுதிகளையும் நாம் மைய செயல்பாட்டுப் பகுதி என அழைக்கிறோம் டி எஃப் டி ஐ மைய செயல்பாட்டுப் பகுதியாகவே வகைப்படுத்துகிறோம் எனவே கொடுக்கப்பட்ட டி எஃப் டி எனவும் அழைப்போம் எனவே டிரான்ஸ்பார்ம் அனாலிசிஸ் அழைக்கிறோம் டிரான்ஸ்பார்ம் அனாலிசிஸ் வரைகிறோம் நாம் பார்த்த அனைத்தும் மொத்தமாக இயந்திரமயமானவை அல்ல சில அனுபவங்கள் மற்றும் திறமை இதற்குத் தேவை செயல்முறைக்கான உள்ளீட்டுத் தரவை எடுப்பதன் மூலம் இது உள்ளீட்டு பகுதியாக இருக்கவேண்டும் என சுட்டிக் காட்டலாம் ஆனால் பல சமயங்களில் இது அவ்வாறு இருக்காது அதேபோல் வெளியீட்டை உருவாக்குவதால் இது வெளியீட்டுப் பகுதியாக இருக்கவேண்டும் என்பதில்லை அது மைய செயலாக்கமாகவோ அல்லது வேறு ஏதாவதாகவோ இருக்கலாம் மைய செயலாக்கங்களை கண்டறிவதற்கு சில வழிகாட்டுதல்கள் உள்ளன மைய செயல்பாட்டுப் பகுதியின் முக்கியமான வேலை தரவை உபயோகிப்பாளரிடமிருந்து படிப்பது மற்றும் அதை லாஜிக்கல் வெளியீடு அந்த உள்ளீட்டிலிருந்து மட்டுமே வருவதாக இருக்க முடியாது எனவே அது உள்ளீட்டுக் கிளையாக இருக்காது என்பதை உணர்த்துகிறது உள்ளீட்டுக் கிளையில் உள்ளீடுகளை மட்டுமே படிக்கிறோம் மற்றும் அதற்கான உருமாற்றங்களைச் செய்கிறோம் எனவே உள்ளீட்டு கிளையில் அதற்கான உள்ளீட்டை அடிப்படையாக வைத்தே வெளியீடு கண்டறியப்படுகிறது ஆனால் மைய செயலாக்கப் பகுதியில் அது முன்கூட்டியே உள்ள சில தரவுகளை உபயோகிக்கிறது மற்றும் அந்தத் தரவைப் பார்ப்பதனால் மட்டுமே இந்த உள்ளீட்டை வெளியீடாக மாற்றக்கூடிய ஒரு வழிமுறை கண்டுபிடிக்க முடியாது உள்ளீட்டைச் சரி பார்க்கும் வேலையைச் செய்கின்ற செயல் முறைகள் மைய செயலாக்கங்கள் இல்லை அந்த செயல்முறைகள் உள்ளீட்டுக் கிளையின் ஒரு பகுதி ஆனால் இந்த உள்ளீட்டு தரவில் வடிகட்டுதல் வரிசைப்படுத்துதல் போன்ற சில செயல்களை அந்தச் செயல்முறைகள் செய்யுமானால் அவை மைய செயலாக்கங்களாக இருக்க முடியும் உள்ளீட்டுப் பகுதி வெளியீட்டுப் பகுதி மற்றும் மைய செயலாக்கம் ஆகியவற்றை கண்டறிந்த பிறகு நாம் அந்த மூன்றையும் வெவ்வேறு மாடியூல்களாகக் செய்ய வேண்டும்

ஸ்ட்ரக்சர் சார்ட்டின் யின் உள்ளீட்டுப் பகுதியிலோ அல்லது வெளியீட்டுப் பகுதியிலோ அல்லது மைய செயலாக்கப் பகுதியிலோ இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் உள்ளீடு வெளியீடு அல்லது செயலாக்கப் பகுதியில் ஒரு செயல்முறையை நாம் சேர்க்கவில்லை என்று இருந்து விடக்கூடாது அடிப்படை மாடியூல் ஸ்ட்ரக்சரை அடிப்படை அமைப்பை மேம்படுத்துகிறோம் கம்ப்யூட் ஆர்எம்எஸ் என்ற ஒரு முடிவை இது வழங்குகிறது நிலை ஒன்று வரைபடத்தையும் உருவாக்கினோம் அங்கு ஆர் எம் எஸ் சாஃப்ட்வேருக்கான செய்வது ஆகியவையே அந்த செயல்முறைகள் இந்த செயல்முறைகளுடன் கூடிய ஒரு டி எஃப் டி வுக்கு அனுப்பப்படுகின்றன நம்முடைய கம்ப்யூட் ஆர் எம் எஸ் வரைவோம் கெட் குட் டேட்டா பொருத்தி வரைபடமாக்க வேண்டும் பிறகு அதை காரணிகள் ஆக்க வேண்டும் என்பது ஒரு வழிகாட்டுதலே நாம் கிட்டத்தட்ட விரிவுரையின் முடிவுக்கு வந்துவிட்டோம் டி எஃப் டி செலுத்துவது என்பதைப் பற்றியும் விவாதிக்கப் போகிறோம் நாம் இத்துடன் முடித்துக் கொண்டு அடுத்த விரிவுரையில் தொடர்வோம்